இன்ஜினியரிங் மேத்தமேடிக்ஸ் 1 லெக்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் மற்றும் இன்று லெக்சர் எண் 16 ஆகும் நாம் டெய்லர்ஸ் தியரம் ஃபங்ஷன் ஆஃப் டூ வேறியபிலை இன்று கற்றுக் கொள்ள போகிறோம் எனவே டெய்லர்ஸ் தியரத்தில் ஒற்றை வேறியபிலுக்கான சார்பிற்கு என்ன வரும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் எனவே f என்பது n1 order டெரிவேட்டிவ்களை xx0 என்னும் புள்ளியை இன்டர்வெலில் கொண்டிருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் இந்த நிலையின் பொழுது இதை fx0h இவ்வாறாக எழுதலாம் இந்த புள்ளியானது x0 ன் நெய்பர்ஹுட் ஆகும் இதனை fxoh the பர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேடிவ் at x 0 h square factorial 2 இரண்டாவது ஆர்டர் order டெரிவேடிவ் derivative மற்றும் இவ்வாறாக வெளிப்படுத்தலாம் fnx0Rn எனவே இத்தகைய ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் மற்றும் மீதம் உள்ள பகுதிகளை கொண்டு நாம் எழுதுகிறோம் ஏனெனில் இங்கு சமத்துவம் உள்ளது இங்கு இதுவே டெய்லர் பாலினாமியல் மற்றும் இதுவே இந்த ரிமைண்டர் டெய்லர் பாலினாமியல் ல் எரர் டெர்ம் error term இது ஆனது h அடுக்கினைக்கொண்டு குறிக்கப்படுகிறது இதுவே h பவர் n1 n1 என தொடர்கிறது மற்றும் n1 இங்கு உள்ளது ஒரு xi புள்ளியில் இதன் டெரிவேட்டிவ் ஆனது இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிறது எனவே இதை x0 பொருத்து நாம் விவரிக்கிறோம் புள்ளியானது இங்கு x0hஆகும் Rnhn1n1 fn1x0ξx எனவே x இங்கு x0h இந்த அர்த்தம் x0 நெய்பர்ஹுட்டில் உள்ள ஒரு புள்ளி x இந்த புள்ளி xi இவ்வாறாக n1 டெரிவேட்டிவ் ல் கணக்கிடப்படுகிறது மற்றும் ஏதேனும் xo மற்றும் x0h நிலையின் போது கிடைக்கப் பெறுகிறது எனவே சுருக்கமாக இதனை நாம் x0h இவ்வாறாக எழுதலாம் இதுவே x0 and x0h இவற்றுக்கிடையிலான ஒரு புள்ளி ஆகும் எனவே தற்பொழுது டெய்லர் தியரம் இரண்டு வேறியபிலுக்கான சார்புகளை கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த சார்பானது ஏதேனும் டொமைன் ல் வரையறுக்கப்பட வேண்டும் மற்றும் ஏதேனும் ஒரு புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் n1 ஆர்டர் வரை பார்சியல் டெரிவேட்டிவ் கண்டினுயஸ் ஆக இருக்கவேண்டும் அந்த x0y0 டொமைன் உள்ளது பின்பு இதனை நாம் fx0hy0k இவ்வாறாக வெளிப்படுத்தலாம் பின்பு மீண்டும் ஒரு புள்ளிக்கான x0y0 நெய்பர்ஹுட்டில் இந்த சார்பின் மதிப்பு ஏதேனும் நெய்பர்ஹுட்டில் மற்றொரு புள்ளியில் இந்த நேரத்தில் பின்வருமாறு வெளிப்படுத்தப்படுகிறது fx0hy0k fx0y0h∂xk∂yfx0y012 h∂xk∂ynfx0y0Rn எனவே fx0y0 x0 y0 என்பது முதல் ஆர்டர் பகுதிகள் தற்பொழுது நாம் பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ கொண்டு உள்ளோம் எனவே இவை முதல் ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் h or பார்சியல் டெரிவேட்டிவ் x பொருத்து k or பார்சியல் டெரிவேட்டிவ் y பொருத்தது பின்பு 1 ஃபேக்டோரியல் பகுதியானது ஒற்றை வேறியபில் நிலையை ஒத்துள்ளது மற்றும் பின்பு இங்கு ஹையர் ஆர்டர் பகுதிகளும் உள்ளது மேலும் இதற்கான விளக்கத்தை நாம் காணலாம் இங்கு h என்பது என்ன x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் k என்பது y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் பின்பு ஹோல் ஸ்கொயர் சிறிதளவு இங்கு காத்திருக்க வேண்டும் மற்றும் பின்பு இதை n தொடர்ந்தால் இது 1 factorial n மற்றும் fx0y0 ஆகியவை ஆகும் எனவே இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் இந்த x0y0 புள்ளியில் கணக்கிடப்படுகிறது மற்றும் மற்ற அனைத்து பார்சியல் டெரிவேட்டிவ் இதே புள்ளியில் கணக்கிடப்படுகிறது மற்றும் மீதமுள்ள பகுதிகள் மற்றும் ரிமைண்டர் இவற்றை தொடர்ந்து வருகிறது ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் இந்த புள்ளியில் ஆர்கியுமெண்ட் of the n 1th டெரிவேடிவ் இவ்வாறாக உள்ளது இது இந்த பகுதியால் இங்கு தோன்றுகிறது இதனை x0theta h yotheta k இவற்றைக்கொண்டு கணக்கிட இயலும் மற்றும் இந்த தீட்ட 0 மற்றும் 1 இவற்றிற்கு இடையில் உள்ளது இதன் அர்த்தம் மீண்டும் இந்த புள்ளியானது x0y0இவற்றுக்கு இடையில் உள்ளது எனவே புள்ளியானது x0hyok முதல் வாதமானது x0 to x0h மற்றும் theta 0 1 இவற்றுக்கு இடையில் மாறுபடுகிறது இதே போன்று yo or yo என்பது y0 yok என மாறுபடுகிறது இங்கு theta 0 1க்கு இடையில் மாறுபடுகிறது எனவே நாம் இங்கு இதற்கான விளக்கத்தை மட்டும் பார்க்கப் போகிறோம் எனவே இது இரண்டு வேறியபிலுக்கான டெய்லர் தியரம் சுலபமாக இருப்பதற்காக நாம் n2 என எடுத்துக்கொள்ளலாம் இதன் அர்த்தம் நாம் மூன்றாவது ஆர்டர் வரையிலான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாம் xx0th and yy0tk என்று எடுத்துக் கொண்டு இந்த t பேராமீட்டர் 0 1 இன்டர்வெல் o and 1 சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதைக் கொண்டு நாம் ஒரு சார்பை phi tஐ வரையறுக்க போகிறோம் fx0thyotk இவை hk இரண்டும் இந்த விரிவாக்கத்தில் முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளன x 0 y 0 பாயிண்ட் ஃபிக்ஸ்ட் t மற்றும் இன்டர்வெல் interval 0 and 1 ல் உள்ளது எனவே ஃபங்ஷன் function f x 0 th y 0 tk இங்கு x 0 y 0 h மற்றும் k ஃபிக்ஸட் வேறியபில் variable t ஆகும் ஃபங்ஷன் of t ஒற்றை வேறியபில் கொண்டு சார்பை வரையறுத்தோம் மற்றும் ஒற்றை வேறியபிலுக்கான சார்பிற்க்கு நம்மால் t பொருத்த டெரிவேட்டிவ் ஐ பெற இயலும் எனவே இது t பொருத்த டெரிவேட்டிவ் ஆகும் மற்றும் இது காம்போசிட் சார்பு என்பதை நினைவில் கொள்க எனவே இங்கு நம்மிடம் x மற்றும் y உள்ளது இங்கு x x 0 th y y 0 tk ஆகும் எனவே டிபரன்ஸ்சியேஷன் மூலம் நாம் முன்னர் படித்தது போலவே நம்மால் phi prime t phi ன் டெரிவேடிவ் கணக்கீடு செய்ய இயலும் ஏனெனில் சார்பானது ஒற்றை வேறியபில்களைக் கொண்டுள்ளது x மற்றும் y ஆகியவை t பொருத்து கொடுக்கப்படும் பொழுது பின்பு காம்போசிட் ஃபார்முலாவை del f del x dx dt என்று எழுதலாம் நாம் தற்பொழுது இதை கணக்கீடு செய்யலாம் எனவே இங்கு dxdt இது xx0th ஆகும் dxdt என்பது இதன் அர்த்தம் இங்கு h மட்டுமே மீதம் உள்ளது எனவே h இதுவே x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் இதனை நாம் இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம் பின்பு நம்மிடம் k t பொருத்த y இன் டெரிவேட்டிவ் கிடைக்கிறது எனவே del del y மற்றும் del del y ஏனெனில் del del x on f மற்றும் del del y on f ஆகியவை உள்ளன எனவே xy எனும் புள்ளியில் நாம் fஐ வெளிப்புறத்தில் எழுதியுள்ளோம் எனவே இதை நான் அழிக்கிறேன் இங்கு fஐ மட்டும் நாம் எழுதி உள்ளோம் இதன் அர்த்தம் இங்கு h மற்றும் del f del x மதிப்பு x y அல்லது x 0 th y 0 t k k எனும் புள்ளியில் மீண்டும் del f del y ஆகும் இதே போன்று நம்மால் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ்ஐ கணக்கீடு செய்ய இயலும் எனவே முதல் ஆடர் பகுதியானது இங்கு உள்ளது k இங்கு உள்ளது எனவே நாம் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ்வை இந்த பகுதிக்காக கணக்கீடு செய்வோம் இங்கு h அவ்வாறே இருக்கும் மற்றும் டெரிவேடிவ் derivative del f del x ஆகும் இது மீண்டும் சங்கிலி சூத்திரத்தை நாம் உபயோகித்த பின்பு x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ்வை நாம் கண்டறிய இயலும் எனவே டபுள் டெரிவேட்டிவ் மற்றும் இங்கு மீண்டுமாக dx dt பின்பு h y யைப் பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் எனவே இதை நாம் முன்னரே x பொருத்து பார்த்துள்ளோம் எனவே இது இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் y மற்றும் x பொருத்தது பார்சியல் டெரிவேட்டிவ் உள்ளது பின்பு இந்த k மதிப்பானது வருகிறது ஏனெனில் மீண்டும் நம்மிடம் dy dt பகுதி உள்ளது எனவே இந்த சங்கிலி சூத்திரத்தை மீண்டுமாக நாம் பயன்படுத்தி del f del x இதை பெறுகிறோம் இதே போன்று del f del y என்பதற்கு இந்தப் பகுதியானது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் இதை தெளிவாக செய்வதற்காக இந்த பகுதியானது del f del x உடைய டெரிவேட்டிவ் ஐ எடுக்கிறோம் பின்பு h முன்னரே உள்ளது இங்கு k உள்ளது மற்றும் இந்த பகுதியை நாம் d dx of del f del f del y என கணக்கீடு செய்து உள்ளோம் எனவே t யைப் பொருத்த மன்னிக்கவும் இது t யை பொருத்தது எனவே இங்கு நாம் சங்கிலி விதியை மீண்டும் பயன்படுத்தி x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ்வை மீண்டும் கொண்டுள்ளோம் மீண்டும் இரண்டாவது ஆர்டர் டெரிவேடிவ் derivative பின்பு dx dt மற்றும் ஆகியவை h என்றாகிறது பின்பு y யை பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ்வை எடுத்தால் பின்பு dy dt k என்று ஆகிறது எனவே பின்பு இதனை மீண்டுமாக எழுதிக்கொண்டு மிகவும் சுருக்கமாக இதிலிருந்து h is square பின்பு hk நமக்கு கிடைக்கிறது பின்பு kh இரண்டாவது பார்சியல் டெரிவேட்டிவ்களை சமமானதாக எடுத்துக்கொண்டால் நம்மிடம் இரண்டு பகுதிகளில் இரண்டு முறை hk கிடைக்கிறது மற்றும் இரண்டாவது ஆர்டர் மிக்ஸ்டு டெரிவேட்டிவ் மற்றும் k ஸ்கொயர் மற்றும் இரண்டாவது ஆர்டர் பகுதி இங்கு உள்ளது பின்பு மூன்றாவது ஆர்டர் பகுதியை நம்மால் கணக்கீடு செய்ய இயலும் இந்த மூன்றாவது ஆர்டர் பகுதியை நாம் முதலிலேயே கணக்கீடு செய்துள்ளோம் இதனை நமக்கு ஏற்ப நாம் மாற்றி எழுதிக் கொள்ளலாம் எனவே h k ஸ்கொயர் பகுதி மற்றும் நமக்கு ஏற்றவாறு குறியீடுகளாக நாம் இங்கு இரண்டாவது ஆர்டர் பகுதியை கொண்டுள்ளோம் இங்கு மிக்ஸ்டு டெர்ம் hk இவ்வாறாக உள்ளது மேலும் yy பகுதியும் உள்ளது எனவே இரண்டாவது ஆர்டர் பகுதியான இவற்றை அடைப்புக்குறிக்குள் நாம் எழுதிக் கொள்ளலாம் இந்த ஸ்கொயர் இதன் அர்த்தம் h ஸ்கொயர் ஆகியவை இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் இவை முழுவதுமான ஒரு ஸ்கொயர்ஆக இருப்பது இல்லை ஆனால் x பொருத்த இரண்டாவது ஆர்டர் order டெரிவேடிவ் பின்பு k ஸ்கொயர் மற்றும் இரண்டாவது ஆர்டர் டெரிவேடிவ் y பொருத்தது அதன் பின்பு இரண்டு முறை hk மற்றும் மிக்ஸ்ட் ஆர்டர் டெரிவேடிவ் உள்ளது எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முழுவதுமான ஸ்கொயர் என்பது இந்த இரண்டு பகுதிகளில் ஸ்கொயர் என்பதல்ல இதன் அர்த்தம் இரண்டாவது ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும் இதேபோன்று மூன்றாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் களையும் நம்மால் கணக்கீடு செய்ய இயலும் எனவே இதை நான் தற்பொழுது விவரிக்கப் போவதில்லை இங்கு இந்தப் பகுதியில் நாம் இந்த சங்கிலி விதியை பயன்படுத்தி கொண்டுள்ளோம் எனவே இந்த மூன்று பகுதிகளையும் இந்த h ஸ்கொயர் மற்றும் முதல் பகுதி பின்பு 2 hk and k square மீண்டும் ஆக சுருக்கப்பட்டு பின்பு இதை நாம் இவ்வாறாக எழுதுகிறோம் எனவே மூன்று முறை h square k இங்கு தெரிகிறது எனவே h ஸ்கொயர் k நம்மிடம் உள்ளது பின்பு இங்கு h square k நம்மிடம் உள்ளது மற்றும் கண்டினூட்டி மூன்றாவது ஆர்டர்க்கான டெரிவேடிவ்களை நாம் எடுத்துக் கொண்டோமானால் பின்பு x 2 times இதை பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் பின்பு y பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் அல்லது y பொருத்த ஃபர்ஸ்ட் பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் பின்பு இரண்டு முறை x பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஆகியவை சமமாக இருக்கும் எனவே இந்த இரண்டு சமமான பகுதிகளையும் நாம் கொண்டுள்ளோம் மீண்டுமாக நாம் இதை சுருக்கி எழுதி கொண்டால் பின்பு இதனை h cubed 3 h square k 3 h k square மற்றும் k cube ஆகியவற்றைப் பொறுத்து எழுத இயலும் எனவே நாம் இங்கு இதனை மீண்டுமாக ஒன்று சேர்த்த பின்பு மூன்றாவது டெரிவேடிவ் இந்தக் பகுதிகளையும் சேர்த்தால் பின்பு f என்பது இந்த புள்ளியில் கிடைக்கிறது தற்பொழுது நாம் phi t டெய்லர் தியரத்தை உபயோகப்படுத்தி phi ஒற்றை வேறியபிலுக்கான சார்பு என்பதை அறியலாம் பின்பு இது ஒற்றை வேறியபில் நிலையின் பொழுது மீண்டுமாக டெய்லர் தியரத்தின் படி phi t phi 0 t phi prime 0 இவ்வாறு ஆகும் பின்பு மூன்றாவது ஆர்டர் பகுதியானது t க்யூப் or ஃபேக்டோரியல் 3 நாம் இதை எத்தனை ஆர்டர் பகுதிக்கும் நம்மால் நீட்டிக்க இயலும் எனவே இது மூன்றாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் theta மற்றும் தற்பொழுது t1 இதை நாம் பதிலீடு செய்து பின்பு ஏனெனில் t 0 1 மாறுபடுகிறது இது எந்த t மதிப்பிற்கும் உண்மையானது ஆகிறது எனவே நாம் எடுத்துக் கொண்டது என்னவென்றால் t1 மற்றும் பின்பு இங்கு நம்மிடம் தீட்டா மட்டுமே உள்ளது எனவே தற்பொழுது நாம் இதை பதிலீடு செய்து பின்பு கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே phi t என்பது phi prime phi double prime ஆகும் இது ஏனெனில் டெய்லர் தியரம் ஒற்றை வேறியபிளுக்கு ஆனது மற்றும் பின்பு இதனை நாம் பதிலீடு செய்யலாம் எனவே இதன் அர்த்தம் phi at 1 phi 1 இதை பதிலீடு செய்கின்றோம் எனவே t1 இவை இவ்வாறு f x 0 h y 0 k phi 0 நம்மிடம் உள்ளது இங்கு t0 ஆகும் இந்த அடைப்புக்குறிக்குள் நம்மிடம் முதல் பார்சியல் டெரிவேட்டிவ் மற்றும் இவை x0y0 phi prime at 0 எனவே phi prime at 0 என்பதன் அர்த்தம் x 0 and y 0 புள்ளியில் இதன் மதிப்பு ஆகும் இங்கு h மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ் முதல் ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் இந்த புள்ளியில் கணக்கிடப்படுகிறது இதே போன்று இரண்டாவது ஆர்டர் பகுதி t மீண்டுமாக பூஜ்ஜியத்திற்க்கு சமம் ஆக்கப்படுகிறது எனவே நம்மிடம் x0y0 புள்ளி மற்றும் இந்தப் இதற்கான மூன்றாவது டெரிவேட்டிவ் கணக்கீடு செய்யப்படுகிறது எனவே இங்கு tக்கு பதிலாக தீட்டா போடப்படுகிறது இங்கு தீட்டா மற்றும் பின்பு நம்மிடம் மூன்றாவது ஆர்டர் பகுதிகள் உள்ளது எனவே x 0 theta h y 0 theta k இதுவே முடிவு ஆகும் நாம் இதையே இரண்டு சார்புகளுக்கு கொண்டு டெய்லர் தியரத்திற்கு தீர்வு காண விரும்பினோம் மற்றும் பொதுவாக இதனை டெய்லர் தியரத்திற்கான ஒற்றை வேறியபில்களை நம்மால் விரிவு படுத்த இயலும் பின்பு x 0 h y 0 k இது 2 வேறியபிளுக்கும் நம்மால் பயன்படுத்த இயலும் எனவே பொதுவாக இந்த தீர்வை நாம் தொடர இயலும் எனவே cubic term பின்பு nth ஆர்டர் பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதிகள் பின்பு இந்த ரிமைண்டர் பகுதியானது நம்மிடம் பொதுவாக இருக்கும் வேறியபில் x 0 theta h y 0 theta k ஆகும் இங்கும் theta 0 1 இவற்றுக்கு இடையில் உள்ளது எனவே இந்த பகுதி மாற்றப்படுகிறது மேலும் இது இவ்வாறாக ஆர்கியுமெண்ட் argument x 0 to x 0 x 0 h மற்றும் y 0 to y 0 k இவற்றிற்கு இடையில் மாறுபடுகிறது இங்கு தீட்டா theta 0 to 1க்கு இடையே மாறுகிறது வேறு வழியில் இதனை இந்த எக்ஸ்பிரஸன்னை fxyfx0yo நம்மால் எழுத இயலும் ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் இங்கு நம்மிடம் x 0 h and x y பாயின்ட் point உள்ளது இதுவே இந்த வேறுபாடே மீண்டும் உள்ளது இங்கு h என்பது வேறொன்றுமில்லை x0h x ஆகியவற்றிற்கான வேறுபாடு ஆகும் எனவே இங்கு தற்பொழுது h x x0 டிஃபரன்ஸ் இவ்வாறு ஆகிறது இதன் அர்த்தம் x x0 ஆகும் எனவே சரியாக நம்மிடம் h உள்ளது எனவே இங்கு நம்மிடம் h உள்ளது ஏனெனில் இவை x0h and x0 ஆகியவற்றை கொண்ட வேறுபாடு ஆகும் இங்கு h கிடைக்கிறது ஆனால் இந்த நிலையின் பொழுது நாம் இந்த xy புள்ளியை இதற்கான x0y0 நெய்பர்ஹுட்டில் எடுத்துள்ளோம் பின்பு இது x மற்றும் x0 இவற்றுக்கான வேறுபாடாக நாம் எழுதிக் கொள்ளலாம் எனவே இங்கு மீண்டுமாக நம்மிடம் y y0 உள்ளது மற்ற அனைத்தும் theta h theta x minus x 0 y 0 theta k மற்றும் y minus y 0 உள்ளது மற்ற பகுதிகளில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நம்மிடம் சில பிராபலங்கள் டெய்லர் விரிவாக்கத்தை பொறுத்து உள்ளது முதலில் நாம் ஒரு இரட்டை அடுக்குப் பாலினாமியலை அப்ராக்ஸிமட் செய்து இந்த fxy ஃபங்ஷனுக்கு xyஆக பெற வேண்டும் மற்றும் இதனை விரிவாக்கம் செய்ய குவாட்டர்டிக் பாலினாமியலில் இந்த 1 1 புள்ளியை பயன்படுத்த வேண்டும் எனவே நாம் இதனை டெய்லர் தியரம் கொண்டு எழுதப் போவது இல்லை ஆனால் குவாட்ரடிக் பாலினாமியலை மட்டுமே நாம் அப்ராக்ஸிமேட் செய்யப் போகிறோம் எனவே நாம் நம்முடைய ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டால் பின்பு முன்னர் செய்ததை பார்க்கலாம் எனவே இதுவரை நாம் இந்த x0 y0 புள்ளியில் எழுதிக் கொண்டோம் எனவே டெய்லர் பாலினாமியல்லை இந்த புள்ளி வரை நாம் கண்டோம் இங்கு இதனை நாம் சேர்த்துக் கொண்டால் பின்பு நம்மிடம் இதனிடையே டெய்லர் தியரம் அல்லது டெய்லர் ரிசல்ட் ரிமைண்டர் பகுதியையும் சேர்த்து கூறலாம் ஆனால் இந்த ரிமைண்டர் பகுதியை நாம் நீக்கி விட்டால் பின்பு இதுவே f என்பதற்கான அப்ராக்ஸிமேஷன் இங்கு x0 y0 புள்ளிகளை கருத்தில் கொள்கிறோம் இங்கும் நெய்பர்ஹுட்டானது இந்த x0y0 புள்ளிகளுக்கு ஆகும் எனவே டெய்லர் பாலினாமியல் என்பது இவற்றை நாம் n என குறித்துக்கொண்டு நாம் இதனை r n term என எழுதி கொள்ளப் போவது இல்லை எனவே இங்கு குவாட்டிரடிக் பாலினாமியல் இந்த ஃபங்ஷனுக்கு இந்த x0 y0 புள்ளியில் இருக்க நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இது x சை பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் இதனை நாம் x ஆகியவற்றைப் பொறுத்து y யை மாறிலியாக கணக்கில் கொண்டு டிஃபரண்சியேட் செய்ய வேண்டும் எனவே இந்த கோஷன்ட் ரூல் இங்கு முழுவதுமான ஒரு ஸ்கொயராக உள்ளது இந்த பகுதியானது அவ்வாறாகவே உள்ளது மற்றும் பார்சியல் டெரிவேட்டிவ் பகுதியைப் x பொறுத்து செய்யும்பொழுது நம்மிடம் ஒன்று கிடைக்கிறது பின்பு இந்த 2y பகுதி நம்மிடம் உள்ளது o 2 y x y a whole square இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் x சை பொருத்து இந்த பகுதிக்கு ஒன்று ஆகும் மற்றும் இதனை நாம் சுருக்கும் பொழுது நம்மிடம் 2y கிடைக்கிறது எனவே இந்த 1 1 புள்ளியில் இதன் 2 y x y a whole square மதிப்பு ஒன்று ஆகும் இதனை நாம் கணக்கீடு செய்தால் இந்த இது 2 2 squares 1 2 ஆகியவை ஒன்று என கிடைக்கிறது எனவே நம்மிடம் ஒன் ஓவர் 2 term கிடைக்கிறது பின்பு இந்த பார்சியல் டெரிவேட்டிவ் ஐ y இதுபோலவே நாம் இப்பொழுது கண்டறிய இயலும் எனவே மீண்டும் ஆக நம்மிடம் minus 2 x x plus y square இது கிடைக்கிறது இதை கணக்கிட செய்தால் பின்பு இந்த 1 1 புள்ளி நமக்கு ½ கொடுக்கிறது இதே போன்று நம்மிடம் ஒரு குவாட்டர்டிக் பகுதி இரண்டாவது ஆர்டர் டெர்ம் fxx கிடைக்கிறது நாம் இந்த டெரிவேட்டிவ்ஐ x பொறுத்து மீண்டுமாக எடுத்துக்கொண்டால் y யை மாறிலியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் பின்பு 2y மாறிலி ஆகும் எனவே இங்கு நம்மிடம் 1xy square உள்ளது நாம் இதனை x பொருத்த டெரிவேட்டிவ் எடுக்கும் பொழுது இது 2 xy cube இவ்வாறு ஆகிறது எனவே இது 2 y என்பது minus 4 x y power 3 மற்றும் மீண்டும் 1 1 புள்ளியில் இது 12 minus half என்றாகிறது இதேபோன்று இதை y டிஃபரன்சியேட் நாம் செய்யும் பொழுது fyy கிடைக்கிறது எனவே நம்மிடம் 4 x x y cube 1 1 புள்ளியில் இதன் மதிப்பு 12 half என கிடைக்கிறது எனவே இதை x y 1 1 பதிலீடு செய்யும்பொழுது நம்மிடம் ½ பாதி கிடைக்கிறது மற்றும் இந்த மிக்ஸ்ட் ஆர்டர் பகுதியானது இதனை நாம் டிஃபரண்ட்சியேட் செய்யும் பொழுது fx 2 y x y square y ஐ பொருத்து டிஃபரன்சியேட் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிறது நாம் இதனை y பொருத்து டிஃபரன்சியேட் செய்யும் பொழுது நம்மிடம் 2 x minus 2 y x y power 3 கிடைக்கிறது மீண்டும் இதனை நாம் கணக்கீடு செய்தால் இந்த 1 1 புள்ளியில் இங்கு பூஜ்ஜியம் கிடைக்கிறது ஏனெனில் நாம் இதனை பதிலீடு செய்யும் பொழுது 1 1 2 2 பூஜ்ஜியம் ஆகிறது எனவே இங்கு நம்மிடம் fx இது உள்ளது இதனை 1 1 கணக்கில் செய்யும்பொழுது by 2 f y at 1 1 it is minus 1 2 f x x நம்மிடம் இருக்கிறது இரண்டாவது ஆர்டர் மதிப்பு ½ மற்றும் இரண்டாவது ஆர்டர் பாலினாமியல் நான் முன்பே கூறியது போல நாம் இரண்டாவது ஆர்டர் பகுதிவரை செல்லப்போகிறோம் எனவே நம்மிடம் எக்ஸ்ஐப் பொருத்த பார்சியல் டெரிவேட்டிவ் பின்பு x 1 இதிலிருந்து இங்கு நம்மிடம் முதலாவது ஆர்டர் டெர்ம் மட்டுமே கிடைக்கும் எனவே fx at 1 1 x 1 இவை இந்த வேறுபாடு மீண்டுமாக h fy 1 1ஐ பொருத்தது மற்றும் பின்பு நம்மிடம் y 1ல் இந்த வேறுபாடு உள்ளது பின்பு நம்மிடம் உள்ளது இரண்டாவது ஆர்டர் பகுதி 1 factorial 2 என்பது 1 2 ஆகும் இதிலிருந்து ஹையர் ஆர்டர் fx 6 பகுதியும் உள்ளது பின்பு x minus 1 squareஸ்கொயர் தான் உள்ளது ஆனால் இதைக்கொண்டு பாதி ஆக்கினால் நம்மிடம் ஒன்று கிடைக்கிறது எனவே பின்பு x 1 x y 1 y யை பொருத்த இரண்டாவது ஆர்டர் பகுதியானது மற்றும் நம்மிடம் இந்த பகுதி y minus 1 whole squared term உள்ளது நாம் இதனை பதிலீடு செய்தால் இங்கு இந்த f 1 1 மதிப்பில் 0 கிடைக்கிறது ஏனெனில் fx 1 1 சார்பானது பாதி ஆகும் எனவே ½ x 1 minus half y minus 1 1 2 f xx minus half இங்கு நம்மிடம் கிடைக்கிறது எனவே இது ¼ x 1 square என்றாகிறது ஏனெனில் மிக்ஸ்ட் ஆர்டர் பகுதி பூஜ்யம் ஆகும் எனவே இதிலிருந்து பூஜ்ஜியம் கிடைக்கிறது மற்றும் பின்பு ½ நம்மிடம் உள்ளது மீண்டும் 1 2 so 1 5 and y 1 square நம்மிடம் உள்ளது எனவே இதுவே இரட்டை அடுக்கு பாலினாமியல் இதை நாம் இந்த 1 1 புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டில் உள்ள சார்பை அப்ராக்ஸிமட் செய்யும் பொழுது கிடைத்தது மற்றும் இந்த பாலினாமியல் துல்லியமாக இருப்பது என்பது எதை பொருத்தது என்றால் இந்த 1 1 புள்ளியை தொலைவைப் பொருத்தது நாம் மிகவும் அருகாமையில் இந்த 1 1 நெய்பர்ஹுட் கொண்டு வரும் பொழுது நமக்கு சார்பிற்க்கான கிட்டத்தட்ட மிக சரியான கணிப்பு கிடைக்கிறது எனவே மற்றொரு பிராபலமானது நம்மிடம் ஒரு சார்பு x square xy and y square இருக்கும் பொழுது இவை லீனியர் ஆக டெய்லர் பாலினாமியல் உபயோகப்படுத்தி தோராயமாக கணிக்க இயலும் எனவே இந்த சார்பானது டெய்லர் பாலினாமியல் கொண்டு 1 1 எனும் புள்ளியில் லீனியர் ஆக தோராயமாக கணிக்கப்படுகிறது நாம் இந்த அப்ராக்ஸிமேஷன் இல் இந்த புள்ளியில் இந்த ஸ்கொயரில் x minus 1 less than 0 1 and y minus 1 less than 0 1 என்பதை கண்டறிய வேண்டும் எனவே நாம் இங்கு விவாதிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த 1 1 புள்ளியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் பின்பு இந்த சார்பை நாம் விரிவாக்க போகிறோம் இந்த புள்ளியில் லீனியர் அப்ராக்ஸிமேஷன் ஐ பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு லீனியர் டெர்மை நாம் இங்கு கருத்தில் கொள்கிறோம் எனவே மற்றும் நாம் இதன் மேக்ஸிமம் ஏரரை கண்டறிய வேண்டும் இந்த லினியர் அப்ராக்ஸிமேஷனை ஏதேனும் ஒரு 1 1 ஸ்கொயரில் எடுத்துக்கொண்டால் பின்பு x 0 இங்கு இது 0 1 0 1 or h 0 2 என்றாகிறது எனவே நாம் ஏதேனும் ஒரு புள்ளிக்கான நெய்பர்ஹுட்டை இந்த புள்ளியைச் சுற்றி எடுத்துக்கொண்டால் பின்பு நம்மிடம் லீனியர் அப்ராக்ஸிமேசன் க்கான மேக்சிமம் எரர் கிடைக்கும் இந்த நேரத்தில் சார்பின் அப்ராக்ஸிமேஷனை நாம் கண்டறிய வேண்டியுள்ளது எனவே இந்த நிலையில் பொழுது நாம் ரிமைண்டர் பகுதியை நேரடியாக உபயோகிக்கலாம் எனவே நம்மிடம் f x x y இங்கு 2 x என்பது x பொருத்த பார்சியல் டெரிவேடிவ் இது 2 x y f y x 2 y உள்ளது நாம் இதை கணக்கீடு செய்கிறோம் மீண்டும் இரண்டு பகுதியை இங்கு y பொருத்து நாம் மீண்டுமாக இதனை டிஃபரன்சியேட் செய்யும்பொழுது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும் இதனை லீனியர் டெர்ம் ஆக அடுத்தபடியாக நாம் எழுதலாம் எனவே குவாடிரட்டிக் டெர்ம் ரிமைண்டர்களில் கிடைக்கிறது இது சரியாக நாம் முந்தைய விவாதித்த ரிமைண்டர் ஆகும் இதனை நாம் இந்த x minus 1 whole square f xx 2 times f x minus 1 y minus 1 மிக்ஸ்ட் ஆர்டர் பகுதி y minus 1 i square பின்பு y பொருத்த இரண்டாவது ஆர்டர் பகுதி மீண்டுமாக நம்மிடம் உள்ளது எனவே அனைத்து இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் களையும் நாம் முன்னரே கணக்கீடு செய்து வைத்துள்ளோம் மற்றும் அவைகள் இந்த நிலையின் பொழுது மாறிலியாக உள்ளது எனவே நம்மிடம் 2 1 2 உள்ளது எனவே இதனை பதிலீடு செய்து நமக்கு அது ரிமைண்டர் கிடைக்கிறது மற்றும் தற்பொழுது இதுவே x minus 1 0 1 y minus 1 0 எனவே இங்கு இதனை இவ்வாறாக எழுதிக்கொள்ளலாம் இவை ஒன்றை விட குறைவாக இருக்கும் மார்க்சிமம் எரர் x 1 0 1 விட குறைவாக இருக்கும் மீண்டும் ஆக 0 1 square இந்த பெருக்கு தொகையானது 0 1 இங்கு 3 times 0 1 square என்பது 0 01 03 என்று வருகிறது கடைசி ப்ராப்ளத்தை இங்கு நாம் டெய்லர் பார்முலாவை about 0 00 உபயோகித்த டெரிவேட்டிவ் கொண்டு நாம் மூன்றாவது ஆர்டர் பகுதிகளை இந்த சார்பில் உபயோகித்தோம் எனவே இங்கு மீண்டும் டெய்லர் தியரம் மற்றும் ரிமைண்டர் தியரம் ஆகியவற்றை சேர்த்து நாம் டெய்லர் தியரம் கருத்தில் கொள்ளப் போகிறோம் எனவே நாம் f இதை இந்த 0 0 புள்ளியில் கண்டறிய வேண்டும் இதுவே நிலை ஒன்று ஆகும் எனவே cos 0 இதன் மதிப்பு ஒன்றாகும் பஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்வை நாம் கணக்கீடு செய்தால் பின்பு fxy என்பதற்கு minus கிடைக்கும் ஏனெனில் cos இதன் மதிப்பு 1 ஆகும் பின்பு minus sin x plus y மீண்டும் இது பூஜ்யம் ஆகிறது மீண்டுமாக இவ்வாறு 0 ஆகிறது எனவே இதே போன்று நாம் இரண்டாவது பார்சியல் டெரிவேட்டிவ்வை இங்கு கண்டிருக்கிறோம் இதன் மதிப்பும் o ஆகும் மூன்றாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் இதேபோன்ற நாம் இதன் மதிப்புகளை மீண்டுமாக பார்க்கவேண்டும் இதை நாம் x எனும் புள்ளியில் கணக்கீடு செய்ய வேண்டும் x எனும் புள்ளியில் இதன் மதிப்பு theta x theta y என்றாகிறது தற்பொழுது நாம் இதனை இந்த விரிவாக்கத்தில் பதிலீடு செய்யலாம் எனவே நமக்கு கிடைப்பது ஒன்று மற்றும் 0 ஆகும் இதுவே பஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பகுதி பின்பு மீண்டும் ஆக நாம் இதன் மதிப்பை கண்டறிந்தால் பின்பு நம்மிடம் உள்ளது மூன்றாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் இந்த பகுதியில் கிடைக்கிறது எனவே நம்மிடம் உள்ளது theta x theta y ஆகும் மற்றும் நாம் சுருக்கிய பின்பு 1 x y square கிடைக்கிறது எனவே நம்மிடம் x y whole cube மற்றும் பின்பு இதுவே sin ஏனெனில் sin theta x theta y பொதுவானது ஆகும் மேலும் நாம் டெய்லர் தியரம் அதாவது 2 வேறியபில்களுக்கான சார்புகளை கொண்டிருந்தால் டெய்லர் தியரத்தை நாம் பார்த்தோம் இந்த நிலையின் பொழுது நாம் உற்று கவனித்தது என்னவென்றால் ஒற்றை வேறியபில்களுக்கான f சார்பை விரிவாக்கம் செய்தால் நமக்கு கிடைப்பதே ஆகும் இந்த 1 புள்ளியில் நெய்பர்ஹுட்டானது இதனை விரிவாக்கம் செய்யும் பொழுது நமக்கு இதன் மதிப்பு கிடைக்கிறது அல்லது நாம் இதனை இந்த விரிவாக்கத்தை கொண்டு இதன் மதிப்பை எழுதிக் கொள்ளலாம் எனவே இவையே முதல் ஆர்டர் பகுதிகள் ஆகும் நம்மிடம் இரண்டாவது ஆர்டர் பகுதிகளும் h square k square 2 hk உள்ளது இதேபோன்று நம்மிடம் மூன்றாவது ஆர்டர் டெரிவேட்டிவ்களும் உள்ளன n வரையிலான பகுதியே ரிமைண்டர் மதிப்பு ஆகும் இது நாம் எரர் மதிப்பை கண்டறிய உபயோகமாக இருக்கும் அல்லது கணக்கீடு செய்ய இந்த எரர் அப்ராக்ஸிமேஷன் உபயோகப்படுகிறது எனவே இவையே நான் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காக உபயோகப்படுத்திய குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி